வணக்கம் இன்றைய விரிவுரையில் டுயலிட்டி எனப்படும் மற்றொரு கருத்தைப் பற்றி விவாதிப்போம் பல்வேறு பொறியியல் பயன்பாடுகளுக்கு டுயலிட்டி பொருந்தும் ஆனால் இந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்தில் எலக்ட்ரிகல் சர்க்யூட்களுடன் உறவில் டுயலிட்டி பற்றி நாம் குறிப்பாக விவாதிப்போம் எனவே டுயலிட்டி என்ன என்பதைப் புரிந்து கொள்வோம் இரண்டு சர்க்யூட்கள் டூயல் ஆக இருக்கும்போது அவற்றில் ஒன்றைக் குறிக்கும் மெஷ் ஈக்குவேஷன் கணித வடிவத்தை கொண்டிருப்பதால் நோடல் ஈக்குவேஷன் மற்றொன்றைக் குறிக்கும் இதன் பொருள் என்ன இதன் பொருள் நீங்கள் ஒரு சர்க்யூட்க்கு மெஷ் ஈக்குவேஷனை எழுதி மற்றொரு சர்க்யூட்க்கு நோடல் ஈக்குவேஷனை எழுதினால் இரு ஈக்குவேஷன்களின் கணித வடிவமும் ஒரே மாதிரியாக இருக்கும் நீங்கள் நினைவு கூர்ந்தால் கெப்பாசிட்டன்ஸ் முழுவதும் கரண்ட் என்ன இதேபோல் ஒரு இன்டக்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் என்ன ஆகவே இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் நீங்கள் கணித அடிப்படையில் ஒத்ததாகக் கருதுகிறீர்கள் ஏனெனில் இரண்டிற்கும் ஒரு சொல் உள்ளது ஏனெனில் இது ddt மற்றும் ddt ஆகும் கணித பார்வையில் இந்த இரண்டும் ஒரே கணித வடிவத்தைக் கொண்டுள்ளன அதனால்தான் இவை டூயல் ஆனவை எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது கெபாசிட்டர் வழியாக செல்லும் கரண்ட் இன்டக்டர் முழுவதும் உள்ள வோல்டேஜ் இன் டூயலாக இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் கெப்பாசிட்டன்ஸ் இன்டக்டரின் டூயல் ஆகும் மற்றும் கெபாசிட்டர் முழுவதும் உள்ள வோல்டேஜ் இன்டக்டர் வழியாக பாயும் கரண்ட்டின் டூயலாக இருக்கும் இந்த வழியில் நீங்கள் சர்க்யூட்டின் பல்வேறு எலிமெண்ட்ஸ் மற்றும் பல்வேறு எலக்ட்ரிகல் வேரியபிள்ஸ் டூயல் என்று கூறலாம் இப்போது இவை சரியான டூயல் ஒரு சர்க்யூட்ன் ஒவ்வொரு மெஷ் ஈக்குவேஷன்ம் மற்றொன்றின் தொடர்புடைய நோடல் சமன்பாட்டுடன் எண்ணியல் ரீதியாக ஒத்ததாக இருக்கிறது அந்த விஷயத்தில் இரண்டு சர்க்யூட்களும் சரியாக டூயல் என்று நாம் கூறலாம் எனவே டுயலிட்டி என்றால் என்ன டுயலிட்டி என்பது டூயல் சர்க்யூட் மூலம் காட்சிப்படுத்தப்பட்ட எந்தவொரு பண்புகளையும் குறிக்கிறது இப்போது ஒரு வழக்கு ஆய்வைப் பொறுத்தவரை இந்த கருத்தை புரிந்துகொள்வோம் படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு சர்க்யூட்டை பார்ப்போம் நாம் என்ன செய்ய முடியும் என்பது முதலில் இரண்டு மெஷ் ஈக்குவேஷன்களை எழுதலாம் மெஷ் அனலிசிஸ் விஷயத்தில் நாங்கள் விவாதித்ததை நினைவில் கொள்க நாங்கள் முக்கியமாக DC சர்க்யூட்க்கு இதைச் செய்தோம் ஆனால் சோர்ஸ் DC இல்லாத சர்க்யூட்க்கு இது பொருந்தும் இந்த விஷயத்தில் இது சைனூசாய்டல் ஆனால் வழிமுறை DC மற்றும் AC போன்றே இருக்கும் எனவே நாம் என்ன செய்வோம் இந்த விஷயத்தில் நீங்கள் இரண்டு சர்க்யூட்களை எடுத்துக் கொண்டால் மற்றும் போன்ற மெஷ் கரண்ட் ஐ நாங்கள் வரையறுத்தால் அந்த விஷயத்தில் நாம் மெஷ் ஈக்குவேஷனை எழுதலாம் நாம் எவ்வாறு எழுத முடியும்

இப்போது இந்த குறிப்பிட்ட மெஷ் க்குள் இந்த கெபாசிட்டரின் குறுக்கே இனிஷியல் வோல்டேஜ் உள்ளது என்று கருதினோம் இது மற்றும் 10 வோல்ட் மதிப்பு என வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் மெஷ் ஈக்குவேஷனை எவ்வாறு எழுதுவீர்கள் இந்த இரண்டாவது மெஷ்க்கு மெஷ் ஈக்குவேஷனை இப்படி எழுதுவீர்கள் இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் எங்கள் சர்க்யூட்களின் சரியான டூயல் விவரிக்கும் இரண்டு ஈக்குவேஷன்களை உருவாக்க வேண்டும் முந்தைய ஈக்குவேஷன் மெஷ் ஈக்குவேஷன்களாக இருந்ததால் மெஷ் ஈக்குவேஷன்களின் டூயல் நோட் ஈக்குவேஷனைத் தவிர வேறில்லை இப்போது நாம் செய்ய வேண்டியது நாம் நோடல் ஈக்குவேஷன்களை எழுத வேண்டும் நாம் என்ன செய்ய முடியும் நாம் மெஷ் கரண்ட் ஐ நோடல் வோல்டேஜ் ஆக மாற்றலாம் மற்றும் நாம் அதை எழுதலாம் இந்த விஷயத்தில் என்பது மெஷ் கரண்ட் ஆகும் நாம் வெறுமனே ஐ மற்றும் ஐ உடன் மாற்றலாம் மேலும் இந்த இரண்டு ஈக்குவேஷன்களின் சரியான டூயல் ஐ எழுதலாம்

எனவே இப்போது நோட்ஸ் க்கான இரண்டு ஈக்குவேஷன்களையும் பெற்றுள்ளோம் இப்போது இந்த இரண்டு நோடல் ஈக்குவேஷன்களையும் நீங்கள் பார்த்தால் அடிப்படையில் இரண்டு நோட்ஸ் உள்ளன என்பதை எளிதாக சரிபார்க்க முடியும் நாம் முதலில் இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் அனலைஸ் செய்து அதன் அர்த்தம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இந்த இரண்டு ஈக்குவேஷன்களையும் பார்க்கும்போது இரண்டு நோட்ஸ் உள்ளன என்பதை அறிவோம் முதலில் நாம் ரெபரென்ஸ் நோட்யை குறிக்க ஒரு கோட்டை வரைவோம் ரெபரென்ஸ் நோட் எப்படியும் தேவைப்படுகிறது பின்னர் மற்றும் க்கான நேர்மறையான ரெபரென்ஸ் அமைந்துள்ள இரண்டு நோட்ஸ் ஐ நிறுவுகிறோம் நாம் எப்படியாவது தேவைப்படும் ஒரு ரெபரென்ஸ் நோட்யை உருவாக்குகிறோம் பின்னர் நாம் ஐப் பயன்படுத்துவதால் அவற்றின் டூயல் மற்றும் ஆக இருக்கும் இப்போது கரண்ட் சோர்ஸ் ஆனது ஆம்பியரின் நோட் 1 மற்றும் ரெபரென்ஸ் நோட்க்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் இது நோடல் ஈக்குவேஷன் மற்றும் இது கரண்ட் மதிப்பைக் குறிக்கிறது இது எப்படியும் நோட் 1 க்கு மட்டுமே குறிக்கிறது அதாவது இந்த கரண்ட் சோர்ஸ் ஆனது ரெபரென்ஸ் நோட் மற்றும் நோட் 1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது நாம் எழுதக்கூடியது ஒரு கரண்ட் சோர்ஸ் ஐ சம மதிப்புடன் உருவாக்கலாம் ஏனெனில் வோல்டேஜ் கரண்ட்டும் என்ற அதே அளவைக் கொண்டிருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் இது இப்போது கரண்ட் சோர்ஸ் ஆகும் இது நோட் 1 மற்றும் ரெபரென்ஸ் நோட்க்கு இடையில் இணைக்கப்படும் இப்போது ஒரிஎண்டேஷன் ஐ எவ்வாறு வரையறுப்பீர்கள் வோல்டேஜ் ஐக் கண்டால் இந்த வோல்டேஜ் நாம் ஐக் கருதிய அதே திசையில் நேர்மறை கரண்ட் ஐக் கொடுக்கிறது இதுபோன்ற அதனுடன் தொடர்புடைய டூயல் கரண்ட் சோர்ஸ் ஆனது நோடுக்கு கொடுக்கும் கரண்ட் ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இதன் பொருள் கரண்ட் சோர்ஸ் ஆனது நோட் க்குள் செல்லும் திசையைக் கொண்டுள்ளது இந்த வழியில் கரண்ட் நோட் 1 க்குள் நுழையும் என்று நாங்கள் கூறுவோம் இப்போது நீங்கள் ஈக்குவேஷனைக் கண்டால் அதற்கு என்ற மற்றொரு காம்போனென்ட் உள்ளது 3 என்பது கண்டக்டன்ஸ் தவிர வேறில்லை ஏனெனில் இது நோடல் சமன்பாட்டின் கரண்ட் மதிப்பைக் குறிக்கிறது எனவே இது கரண்ட் ஆகிறது 3 கண்டக்டன்ஸ் கொண்டதாக இருக்கும் எனவே 3 சீமென்ஸ் கண்டக்டன்ஸ் நோட் 1 க்கும் ரெபரென்ஸ் நோட்க்கும் இடையில் தோன்றும் ஏனெனில் இந்த விஷயத்தில் இது மெஷ் 1 இல் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது எனவே 3 S கண்டக்டன்ஸ் அடிப்படையில் ரெபரென்ஸ் மற்றும் நோட் 1 உடன் மட்டுமே இணைக்கப்படும் இப்போது அடுத்த சமன்பாட்டிற்கு வருவோம் இரண்டு நோட்ஸ் க்கு பொதுவானதாக இல்லாத அந்த சொற்களில் கவனம் செலுத்துவோம் இவை இரண்டும் கரண்ட்களின் மதிப்பைத் தவிர வேறொன்றுமில்லை இவை 8 ஹென்றி இன்டக்டர் மற்றும் 5 சீமென்ஸ் கண்டக்டன்ஸ் தவிர வேறொன்றுமில்லை அவை நோட் 2 உடன் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளன அது இப்போது ஏன் இன்டக்டர் ஏனெனில் நீங்கள் இன்டக்டரின் குறுக்கே வோல்டேஜ் ஐக் கண்டால் அது L didt ஆகும் எனவே i என்பது L இன்டெக்ரல் dt மீது 1 ஐத் தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் இது வோல்டேஜ் சொல் என்பதால் நீங்கள் இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் இன்டக்டரின் மதிப்பு 8 மற்றும் என்பது நோட் 2 இல் வோல்டேஜ் ஐத் தவிர வேறில்லை இது இப்போது இன்டக்டராக மாறும் இது 3 சமன்பாட்டில் நாம் கண்டது போல இது மீண்டும் கண்டக்டன்ஸ் ஆக இருக்கும் இவை இரண்டும் நோட் 2 உடன் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது பேரல்லல் ஆக வரும் 5 சீமென்ஸ் கண்டக்டன்ஸ் மற்றும் 8 ஹென்றி இன்டக்டர் எனவே சர்க்யூட்க்கு 1 2 3 மற்றும் 4 எலமெண்ட்ஸ் கிடைத்தன இப்போது எலமெண்ட்க்கு வருவது இரு ஈக்குவேஷன்களிலும் பொதுவானது மற்றும் அது எதைக் குறிக்கும் இது 4 ஃபாரட் கெபாசிட்டரைக் குறிக்கும் எப்படி நீங்கள் இதைப் பார்த்தால் இது இரண்டு நோட்களை இணைக்கும் கரண்ட்டின் மதிப்பைத் தவிர வேறில்லை எனவே இது கரண்ட்டின் மதிப்பாக இருந்தால் அது எதைக் குறிக்கிறது நீங்கள் கெபாசிட்டருடன் தொடர்பு கொண்டால் கரண்ட் யுடன் C dvdt தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் இது i1 எனப்படும் இது i2 ஆக இருக்கும் i1 மைனஸ் i2 என்பது இரண்டு நோட்களுக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ள மதிப்புகளைக் குறிக்கிறது எனவே இறுதியாக நமக்குக் கிடைத்தது வோல்டேஜ் v1 மற்றும் v2 க்கு இடையில் இணைக்கப்பட்ட கெபாசிட்டர் ஆகும் நாம் கெபாசிட்டரை இப்போது 4 ஃபாரட் மதிப்புடன் இணைக்கிறோம் இறுதியாக எஞ்சியிருப்பது ஈக்குவேஷன் 4 மதிப்புடன் t இல் இன்டக்டர் கரண்ட் ஆக 0 ஐ சமமாகக் கொண்டுள்ளோம் ஏனென்றால் இங்கே மைனஸ் 10 இன் மதிப்பு வருவதை கண்டால் இது நோட்க்கான ஈக்குவேஷன் என்பதால் இது கரண்ட் மதிப்பைக் குறிக்கிறது எனவே எஞ்சியிருப்பது என்னவென்றால் அதன் டூயல் கெபாசிட்டர் கெபாசிட்டரின் முழுவதும் உள்ள வோல்டேஜ் மைனஸ் 10 வோல்ட் என்று கூறுவோம் டூயல் விஷயத்தில் இது இன்டக்டர் மூலம் கரண்ட் ஆக இருக்கும் இது மீண்டும் இனிஷியல் வகை என்று நாம் கருதுவோம் ஏனென்றால் கெபாசிட்டரைப் பொறுத்தவரை கெபாசிட்டரின் குறுக்கே உள்ள வோல்டேஜ் இனிஷியல் நேரத்தில் t 0 க்கு சமம் என்று கருதுகிறோம் இங்கே மதிப்பு t இல் உள்ள இன்டக்டர் கரண்ட் 0 க்கு சமம் மற்றும் மதிப்பு 10 ஆம்பியர் என்று நீங்கள் கூறலாம் எனவே இனிஷியல் கரண்ட் ஐ t 0 க்கு சமமாகக் குறிப்போம் இப்போது நீங்கள் நோக்குநிலையை எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் இந்த சர்க்யூட் வோல்டேஜ் மெஷ் கரண்ட் திசையான i2 க்கு நேர்மாறாக இருப்பதைக் கண்டால் இதன் பொருள் இப்போது இந்த விஷயத்தில் கரண்ட் ரெபரென்ஸ் அல்லாத நோட் v2 க்குள் செல்ல முடியாது ஆனால் அது ரெபரென்ஸ் அல்லாத நோட் v2 இலிருந்து வெளியே வரும் அதனால்தான் கரண்ட் இன் திசை இந்த திசையில் உள்ளது இப்போது இது மெஷ் மற்றும் நோடல் ஈக்குவேஷன்களை அனலிசிஸ் செய்யும் போது இந்த சர்க்யூட் வெளிவந்துள்ளது உங்களிடம் சில நோட்ஸ் மற்றும் அதிக மெஷ்கள் இருக்கும்போது இது சில நேரங்களில் மிகவும் கடினம் பின்னர் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஒரு அனாலஜி பயன்படுத்தலாம் இது ஈக்குவேஷனை எழுதுவதன் மூலம் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்களை நீங்கள் எளிதாகப் பெற முடியும் என்று நாங்கள் விவாதிப்போம் மேலும் நீங்கள் ஏன் ஈக்குவேஷனை எழுத வேண்டியதில்லை ஏனென்றால் நீங்கள் டூயல் சர்க்யூட்டை ஆய்வு செய்வதன் மூலம் உருவாக்குவீர்கள் அதை எவ்வாறு செய்வீர்கள் இப்போது ஒவ்வொரு மெஷ் மூலம் நாம் ஒரு ரெபரென்ஸ் அல்லாத நோட் மற்றும் கூடுதலாக ஒரு ரெபரென்ஸ் நோட் ஆகியவற்றை இணைக்க வேண்டும் இந்த வழக்கில் என்ன நடக்கும் இந்த சர்க்யூட்டில் இரண்டு மெஷ்கள் உள்ளன ஒவ்வொரு மெஷ்க்கும் இரண்டு மெஷ்களிலும் ஒரு நோட் இருப்பதாகவும் ஒரு வித்தியாச நோட் இருப்பதாகவும் வைத்துக் கொள்வோம் எனவே வோல்டேஜ் v1 மற்றும் v2 என்று சொல்லலாம் பரிசோதனையின் மூலம் இரண்டு ரெபரென்ஸ் அல்லாத நோட்ஸ் இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் ஏனெனில் இரண்டு மெஷ்கள் கட்டப்பட்டு வருகின்றன மேலும் கூடுதலாக ஒரு ரெபரென்ஸ் நோட் வேண்டும் இப்போது வரைபடத்தில் நாம் ஒவ்வொரு மெஷ் இன் மையத்திலும் நோட் ஐ வைத்து சப்ளை செய்கிறோம் ரெபரென்ஸ் நோட் வரைபடத்திற்கு அருகிலுள்ள ஒரு வரியாக அல்லது வரைபடத்தை இணைக்கும் லூப் ஆக வழங்குகிறோம் நீங்கள் எளிய நோட் போல சொல்லலாம் அல்லது நோட்களுக்கு ஒரு வரியை உருவாக்கலாம் ஏனென்றால் நீங்கள் இணைப்பது எளிதானது ஒவ்வொரு குறிப்பிலும் ஒரே திறனைக் கொண்ட நீண்ட வரி நோட்களைக் கொண்ட எந்த வடிவத்திலும் ரெபரென்ஸ் ஐ குறிக்கலாம் இப்போது இரண்டு மெஷ்களில் கூட்டாகத் தோன்றும் ஒவ்வொரு எலமெண்ட்களும் ஒவ்வொன்றும் ஒரு பரஸ்பர எலமெண்ட் இது இரண்டு தொடர்புடைய நோடல் சமன்பாட்டில் டூயல் சொல்லை வழங்கும் ஒரு எலமெண்ட் மூலம் மாற்றப்பட வேண்டும் இங்கே என்ன நடக்கும் இது இரண்டு மெஷ்களுக்கு இடையில் இணைக்கப்பட்ட எலமெண்ட் இதன் டூயல் என்னவாக இருக்கும் இதன் டூயல் கெபாசிட்டன்ஸ் ஆகும் நீங்கள் இங்கே எழுதக்கூடியது இதன் டூயல் கெபாசிட்டர் என்று கூறலாம் இது நோடல் வழக்கில் இரண்டு மெஷ்க்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளதால் அது இரண்டு நோட்களுக்கு இடையில் இணைக்கப்படும் எனவே நீங்கள் இந்த இரண்டு நோட்களையும் ஒரு கெபாசிட்டர் மூலம் சேர்க்கலாம் இப்போது அடுத்து என்ன இன்டக்டன்ஸ் கெபாசிட்டன்ஸ் ஆல் மாற்றப்பட்டால் மட்டுமே சமன்பாட்டின் கணித வடிவம் ஒரே மாதிரியாக இருக்கும் இன்டக்டன்ஸ் மூலம் கெபாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆல் கண்டக்டன்ஸ் கண்டக்டன்ஸ் மூலம் ரெசிஸ்டன்ஸ் இது ஒருவருக்கொருவர் டூயல்ஸ் என்று அர்த்தம் நீங்கள் இதை என்ன செய்வீர்கள் இது ஏற்கனவே ஒரு கெபாசிட்டன்ஸ் ஆக இருக்கும் என்பதை நீங்கள் ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளீர்கள் எனவே நீங்கள் ஒரு கெபாசிட்டரை உருவாக்குவீர்கள் இப்போது 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் 8 ஃபாரட் கெபாசிட்டர் மற்றும் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஆகியவை அந்தந்த மெஷ்களில் மட்டுமே உள்ளன இதன் பொருள் டூயல் கால அடிப்படையில் அவை அந்தந்தவற்றை மட்டுமே குறிக்கும் என்பது அவற்றின் நோட்களை பொறுத்து மட்டுமே இணைக்கப்படும் நீங்கள் ரெபரென்ஸ் நோட்க்கு ரெசிஸ்டன்ஸ் ஐ இணைக்க முடியும் இந்த மதிப்பு இது ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்காது இது 5 மோஹ் அல்லது 5 சீமென்ஸின் மதிப்பைக் கொண்ட கண்டக்டன்ஸ் ஆக இருக்கும் இதேபோல் இந்த கெபாசிட்டர்க்கு நீங்கள் சொல்லக்கூடியது இந்த கெபாசிட்டன்ஸ் இன் டூயல் இண்டக்டன்ஸ் மதிப்பு 8 ஹென்றி என்று நீங்கள் கூறலாம் மேலும் அது ரெபரென்ஸ் நோட்க்கும் ரெபரென்ஸ் அல்லாத நோட் v2 க்கும் இடையில் இணைக்கப்படும் இதேபோல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ற்காக நீங்கள் என்ன சொல்ல முடியும் என்றால் இதன் டூயல் ஒரு வேல் 3 மோஹைக் கொண்ட ஒரு கண்டக்டன்ஸ் என்று நீங்கள் கூறலாம் இப்போது இறுதியாக எஞ்சியிருப்பது மதிப்பு வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் இந்த விஷயத்தில் அது கரண்ட் சோர்ஸ் ஐத் தவிர வேறொன்றுமில்லை ஏனெனில் இப்போது திசை என்னவாக இருக்கும் ஏனெனில் வோல்டேஜ் இன் திசை நேர்மறையான கரண்ட் ஐக் கொடுக்கும் வகையில் இருப்பதால் கரண்ட் இது நோட்க்குள் செல்லும் வழியில் இருக்கும் எனவே திசை இப்படி இருக்கும் இந்த வழியில் நீங்கள் ஈக்வலன்ட் டூயல் நெட்வொர்க்கின் மதிப்புகளை வெறுமனே குறிக்கலாம் நாம் பார்த்த மதிப்புகள் இதுதான் என்பதை இப்போது இங்கிருந்து பார்க்கலாம் மற்றும் இப்போது இது ரெபரென்ஸ் நோட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது ஒரு மெஷில் மட்டுமே தோன்றும் எலமெண்ட்களைச் செய்ததை சுருக்கமாகக் காண்போம் அவை தொடர்புடைய நோட்க்கும் ரெபரென்ஸ் நோட்க்கும் இடையில் மட்டுமே தோன்றும் டூயல் இருக்க வேண்டும் இப்போது வோல்டேஜ் 2 cos 6t மெஷ் 1 இல் மட்டுமே தோன்றும் இது டூயல் கரண்ட் சோர்ஸ் ஆகவும் மதிப்பு 2 cos 6t ஆகவும் இருக்கும் இது நோட் 1 மற்றும் ரெபரென்ஸ் நோட்க்கு மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது இப்போது நாம் பார்த்த கடிகார திசை வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது வோல்டேஜ் ஒரு கடிகார திசையில் பாயும் கரண்ட் ஐ அளிக்கிறது டூயல் கரண்ட் ஆனது ரெபரென்ஸ் அல்லாத நோட்க்குள் இருக்க வேண்டும் மேலும் இனிஷியல் டூயல் வோல்டேஜ் 8 ஃபாரட் கெபாசிட்டரில் உள்ள இனிஷியல் வோல்டேஜ் இன் டூயல் க்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் இந்த விஷயத்தில் 8 ஃபாரட் கெபாசிட்டர் வோல்டேஜ் கெபாசிட்டரின் டூயல் ஆன இன்டக்டரின் மூலம் 10 ஆம்பியர் கரண்ட் ஆகக் குறிப்பிடப்படும் எனவே கெபாசிட்டர் முழுவதும் இனிஷியல் வோல்டேஜ் டூயல் சர்க்யூட்களில் இன்டக்டர் மூலம் ஒரு இனிஷியல் கரண்ட் ஆகும் இப்போது மதிப்பு என்னவாக இருக்கும் இங்கே மதிப்பு ஆகும் ஏனெனில் இது கரண்ட்டின் திசைக்கு நேர்மாறானது கரண்ட் ஆக இருக்கும் அல்லது மாற்றாக 10 ஆம்பியர் கரண்ட் ஐ நீங்கள் கூறலாம் ஆனால் அது ரெபரென்ஸ் அல்லாத நோட் லிருந்து வெளிவருகிறது எனவே இந்த வழியில் கரண்ட்டின் திசை இதுவாக இருக்கும் ஏனென்றால் இது மெஷ் அனலிசிஸ் விஷயத்தில் நாம் அனுமானத்தை எடுத்ததற்கு எதிராக இருக்கும் ஏனென்றால் கெபாசிட்டர் முழுவதும் உள்ள வோல்டேஜ் மெஷ் கரண்ட்டின் ஓட்டத்தை எதிர்க்கிறது அதனால்தான் டூயல் கரண்ட் மதிப்பின் டூயல் மதிப்பு அந்த இன்டக்டரின் மூலம் அந்த டூயல் கரண்ட்டின் திசையாக இருக்கும் இது நோட் இலிருந்து வெளியே வரும் எனவே அனாலஜி மூலம் இந்த வழியில் நீங்கள் குறிப்பிட்ட சர்க்யூட்களின் டூயல் ஐ குறிக்கலாம் இப்போது நாம் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இதன்மூலம் நாங்கள் விவாதிப்பதை நீங்கள் மேலும் புரிந்து கொள்ளலாம் எங்களிடம் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்டிருக்கும் படத்தில் ஒரு சர்க்யூட் கொடுக்கப்பட்டுள்ளது இன்டக்டர் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் எங்களுக்கு ஒரு கெபாசிட்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இந்த இரண்டு நோட்களுக்கிடையேயான கெபாசிட்டன்ஸ் ஒன்று உள்ளது எனவே பல்வேறு மெஷ் கரண்ட்ஸ் என்ன 3 மெஷ்கள் உள்ளன அதாவது i1 என்பது i2 மற்றும் i3 ஆக இருக்கலாம் மெஷ் ஈக்குவேஷனை எழுதுவதை விடவும் அதற்கேற்ப நோடல் ஈக்குவேஷனைக் கண்டுபிடிப்பதற்கும் பதிலாக நாம் வெறுமனே என்ன செய்வோம் அனாலஜி ஐ பயன்படுத்துவோம் டூயல் என்ன என்று கூறுவோம் எந்த குறிப்பிட்ட சர்க்யூட் எலமெண்ட் மற்றும் பின்னர் நாம் டூயல் சர்க்யூட் வரைவோம் எனவே இந்த இன்டக்டருக்கான டூயல் கெபாசிட்டர் நாம் முதலில் என்ன செய்வோம் முதலில் நோட்களை அடையாளம் காண்போம் எனவே 3 நோட்கள் இருக்கும் ஏனெனில் 3 மெஷ்கள் மற்றும் பிளஸ் 1 ரெபரென்ஸ் நோட் இந்த கரண்ட் மெஷ் கரண்ட் i1 க்கு இடையில் உள்ளது இந்த திசையில் கரண்ட் i2 மேல் மெஷ்லிருந்து பாயும் போது இந்த திசையில் இன்டக்டரில் பாய்கிறது இதன் பொருள் இந்த இன்டக்டரின் வழியாக பாயும் கரண்ட் i1 மைனஸ் i2 ஆக இருக்கும் இதன் பொருள் நீங்கள் இந்த இன்டக்டரை கெபாசிட்டராக மாற்றும் போது நோடல் காலத்தில் கெபாசிட்டரை நோட் v1 மற்றும் v2 க்கு இடையில் பேரலல் ஆக வேண்டும் இந்த வழியில் நாம் நோட் v1 மற்றும் v2 க்கு இடையில் கெபாசிட்டரை இணைத்துள்ளோம் இதே போல் இந்த ரெசிஸ்டன்ஸ் இற்கும் கரண்ட் i1 மைனஸ் i2 ஆகும் அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது இந்த ரெசிஸ்டன்ஸ் இன் டூயல் ஆன கண்டக்டன்ஸ் நோட் 1 மற்றும் நோட் 2 இடையே இணைக்கப்படும் இந்த குறிப்பிட்ட நோட் இல் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் க்கு பேரலல் ஆக இந்த கண்டக்டன்ஸ் ஐ இணைத்துள்ளோம் இப்போது இந்த இரண்டு இன்டக்டர்ஸ் மற்றும் ரெசிஸ்டர்ஸ் இரண்டுமே நோட் 2 மற்றும் நோட் 3 க்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளதைக் கண்டால் ஏன் கரண்ட் i2 இந்த திசையில் இருக்கும் போது கரண்ட் i3 ஐ இந்த திசையில் அனுமானிக்கிறோம் டூயல் கெபாசிட்டரான இன்டக்டர் மீண்டும் நோட் 2 மற்றும் நோட் 3 க்கு இடையில் இணைக்கப்படும் என்பதை இது காண்பிக்கும் இதேபோல் ரெசிஸ்டன்ஸ் இன் டூயல் என்பது கண்டக்டன்ஸ் நோட் 2 மற்றும் நோட் 3 க்கு இடையில் இணைக்கப்படும் இப்போது எஞ்சியிருப்பது இந்த பக்கத்திற்கு இடையில் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் மதிப்பு எந்த கரண்ட் இங்கு பாய்கிறது இது கரண்ட் i2 ஐ மட்டுமே கொண்டிருப்பதை நீங்கள் கண்டால் எந்த கரண்ட்டும் பாயவில்லை என்றால் இன்டக்டர் என்ற கேப்பாசிட்டன்ஸ் டூயல் ன் நோட் 2 மற்றும் ரெபரென்ஸ் க்கும் இடையில் மட்டுமே இணைக்கப்படும் எனவே இது நோட் 2 மற்றும் ரெபரென்ஸ் க்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பிரிவின் அனைத்து எலமெண்ட்களையும் நாங்கள் உள்ளடக்கியுள்ளோம் இறுதியாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்டுள்ளோம் அங்கு மெஷ் கரண்ட் i3 மட்டுமே பாய்கிறது இது இணைக்கப்படும் என்பதன் அர்த்தம் இதன் டூயல் நோட் 3 க்கும் ரெபரென்ஸ் க்கும் இடையில் இணைக்கப்படும் இந்த டூயலின் கண்டக்டன்ஸ் நோட் 3 மற்றும் ரெபரென்ஸ் நோட்க்கு இடையில் இணைக்கப்படும் இப்போது நாம் வோல்டேஜ் சோர்ஸ் உடன் விட்டு விட்டோம் வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது இந்த மெஷ் க்கு நேர்மறை கரண்ட் ஐ அளிக்கிறது இதன் பொருள் இதன் டூயல் கரண்ட் சோர்ஸ் ஆக இருக்கும் நோடுக்குள் வரும் அதனால்தான் இதன் டூயல் இந்த திசையில் கரண்ட உடன் கரண்ட் சோர்ஸ் ஆகக் குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் இது மெஷ்க்கு ஒரு கடிகார திசையில் கரண்ட் ஐக் கொடுக்கிறது என்றால் அதனுடன் தொடர்புடைய டூயல் கரண்ட் சோர்ஸ் ஆனது நோடுக்குள் கரண்ட் பாய்கிறது எனவே சர்க்யூட் மற்றும் டூயல் ஒத்திருக்கும் ஒவ்வொரு எலமெண்ட் க்கும் நாம் டூயல் சர்க்யூட் வரைய முடியும் இப்போது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி என்ன சர்க்யூட் இருக்கும் என்பதை மறுசீரமைக்கவும் இந்த கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் கண்டக்டன்ஸ் ஆகிய இரண்டும் பேரலல் சோர்ஸ் இல் இருக்கும் உங்களிடம் இது v1 இது v2 இது v3 உள்ளது அதாவது node1 node2 மற்றும் node3 கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் கண்டக்டன்ஸ் v1 மற்றும் v2 க்கு பேரலல் ஆக இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது இந்த வழியில் குறிப்பிடப்படுகிறது இப்போது v2 மற்றும் v3 க்கு இடையில் மீண்டும் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் ஒரு கண்டக்டன்ஸ் உள்ளது நீங்கள் இந்த வழியில் பிரதிநிதித்துவப்படுத்தி உள்ளீர்கள் இப்போது இன்டக்டர் என்ற எலமெண்ட் நோட் 2 மற்றும் ரெபரென்ஸ் இடையே இணைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இந்த கண்டக்டன்ஸ் பெற்றுள்ளீர்கள் பின்னர் நீங்கள் மற்றொரு இன்டக்டரை க் கொண்டிருக்கிறீர்கள் அது v1 மற்றும் v3 க்கு இடையில் உள்ளது இது உங்களுக்கு கிடைத்த இன்டக்டர் ஆகும் இது நோட் 1 மற்றும் நோட் 3 க்கு இடையில் உள்ளது இறுதியாக நோட் 3 மற்றும் ரெபரென்ஸ் இடையில் உங்களுக்கு ஒரு கண்டக்டன்ஸ் உள்ளது மற்றும் ரெபரென்ஸ் மற்றும் நோட் 1 க்கு இடையில் கரண்ட் சோர்ஸ் இணைக்கப்பட்டுள்ளது இந்த சர்க்யூட் நீங்கள் டூயல் சர்க்யூட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் உங்களுக்கு தெளிவின்மை இல்லை என்பதற்காக அதை மறுசீரமைக்கலாம் மற்றும் சிறப்பாக பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அடிப்படையில் இந்த சர்க்யூட் சர்க்யூட்க்கு டூயல் ஆக மாறியது என்னவாகும் இந்த சர்க்யூட்டிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் சீரிஸ் இல் இருக்கும் சர்க்யூட் கூறுகள் இப்போது பேரலல் ஆக மாற்றப்படுகின்றன எனவே பல்வேறு டூயல் அளவுருக்கள் ரெசிஸ்டன்ஸ் ஐ நாம் கண்டக்டன்ஸ் ஆக மாற்றுவோம் இண்டக்டன்ஸ் L கேப்பாசிட்டன்ஸ் ஆக மாற்றப்படும் வோல்டேஜ் V ஐ கரண்ட் I ஆக மாற்றப்படும் வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது அதன் டூயல் சர்க்யூட் இல் கரண்ட் சோர்ஸ் ஆக இருக்கும் டூயல் சர்க்யூட்டில் நோட் சோர்ஸ் மெஷ் ஆக இருக்கும் சீரிஸ் பாத் நாம் இப்போது விவாதித்த பேரலல் பாத்தாக இருக்கும் ஓபன் சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட்களாக மாறும் KVL அதன் டூயல் விஷயத்தில் KCL ஆக இருக்கும் இதுதான் ஆரம்பத்தில் நாம் மெஷ் ஈக்குவேஷன்களுடன் தொடங்கினோம் அவை KVL தவிர வேறொன்றுமில்லை பின்னர் இது KCL உதவியுடன் டூயல் உருவாக்கியது இது நோட் ஈக்குவேஷன்களைத் தவிர வேறொன்றுமில்லை அதன்படி சர்க்யூட்க்கு டுயலிட்டியை கண்டோம் இப்போது டூயல் சர்க்யூட் பற்றிய இந்த விவாதத்துடன் இன்றைய விரிவுரையின் அமர்வை மூடுவோம் எனவே இந்த விரிவுரையில் டூயல் சர்க்யூட் என்றால் என்ன டுயலிட்டி என்ன என்பது பற்றி விவாதிக்கிறோம் அடுத்த விரிவுரையில் நாம் தேவெனின்'ஸ் தியோரம் Thevenin's theorem நார்டன்'ஸ் தியோரம் Norton's theorem மற்றும் பல போன்ற பல்வேறு நெட்ஒர்க் கோட்பாடுகளுடன் தொடங்குவோம் நன்றி